கடந்த பாடம் அப்பகுதியில் கன்வொல்யூஷன் இன்டெக்ரல் பற்றி பார்த்துக்கொண்டு வருகிறோம் இப்போது கன்வொல்யூஷன் இன்டெக்ரல் இன் கிராஃபிகல் அப்புரோச் பற்றி பார்க்கப் போகிறோம் எனவே நேற்று விட்ட பகுதியில் இருந்து தொடங்கலாம் மீண்டும் கன்வொல்யூஷன் இன்டெக்ரல் பற்றி பார்ப்போம் கன்வொல்யூஷன் என்பது ஹோல்டிங் என்பது ஒரு பங்க்ஷன் உடைய மிரர் இமேஜை எடுக்க வேண்டும் அது கன்வொல்யூஷன் இன்டெக்ரல் ஒரு பகுதி ஆகும் மேலும் இரண்டு பங்க்ஷன்களுடன் கன்வொல்யூஷன் ஐ வரையறை படுத்தலாம் கன்வொல்யூஷன் இன்டெக்ரல் பற்றி விவாதித்த பகுதி ஆகும் மேலும் மற்றும் கன்வொல்யூஷன் நிறுவப்பட்டு இவ்வாறு எழுதலாம் எனவே இந்த எதைக் குறிக்கும் என்றால் இரண்டு பங்க்ஷன் கன்வொல்யூடெட் மேலும் அந்த அவுட் புட் ஆகும் இப்போது இன் லாப்லேஸ் ட்ரான்ஸ்போர்ம் நிறுவப்பட எளிய மல்டிப்ளிகேஷன் அதன் சம்பந்தப்பட்ட பங்க்ஷன் இன் லாப்லேஸ் ட்ரான்ஸ்போர்ம் ஐ டைம் டொமைன் கன்வொல்யூஷன் S டொமைன் மல்டிப்ளிகேஷன் சமமாக என்பதை குறிக்கும் இப்போது கிராஃபிகல் அப்புரோச் மூலம் கன்வொல்யூஷன் இன்டெக்ரல் எவ்வாறு மதிப்பிடலாம் என்பதை பார்ப்போம் இந்த கிராஃபிகல் அப்புரோச் 4 ஸ்டெப் உள்ளடக்கியது முதல் ஆவது போல்டிங் எனும் பங்க்ஷன் இன் மிரர் இமேஜ் எடுத்துக்கொண்டால் கோஆர்டைநெட் ஆக்சிஸ் இல் எனும் பங்க்ஷன் ஐ பெறுவோம் இரண்டாவது ஸ்டெப் என்பது டிஸ்பிளேஸ்மெண்ட் displacement அங்கே ஃபங்ஷன் ஷிப்ட் அல்லது டிலே யூனிட் செய்தால்எனும் பங்ஷன்னை பெறுவீர் மூன்றாவது என்பது மல்டிப்ளிகேஷன் அதில் நாம் கண்டுபிடிக்க வேண்டியவை மற்றும் பங்ஷன் ஆகியவற்றின் ப்ராடக்ட் மேலும் இறுதியில் இண்டெகரேஷன் கொடுக்கப்பட்ட நேரம் t மதிப்பிற்கு எவ்வளவு பரப்பளவு அந்த ப்ராடக்ட் கீழ் for பின்னர் நம்மால் மற்றும் இன் கன்வொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும் இந்த அப்புரோச் மேலும் புரிந்துகொள்ள ஒரு எடுத்துக்காட்டை பார்க்கலாம் நம்முடன் இரண்டு பங்க்ஷன் ஒன்று இரண்டு படத்தில் காணப்படுகின்றன இரண்டு பங்க்ஷன் இன் கன்வொல்யூஷன் என்ன செய்ய வேண்டும் எனவே விவாதித்த 4 ஸ்டெப்ஸ் ஐ பின்பற்றி இன் கன்வொல்யூஷன் கண்டுபிடிக்க முயல்வோம் அதில் ஒரு பகுதியாக முதலில் ஐ போல்ட் செய்து பார்த்தால் நாம் எப்படி போல்ட் செய்து பார்க்க முடியுமோ அப்படி பார்க்கலாம் அதன் பின்னர் மதிப்பிடுக ஷிப்ட் செய்து இறுதியில் பல்வேறு மதிப்புக்கு இப்போது நாம் இரண்டு பங்க்ஷன் மல்டிபிள் செய்து அதன் பின்னர் இன்டெகிரெட் செய்தால் பரப்பளவு என்று தெரிந்து கொள்ள முடியும் எனவே இன் மிரர் இமேஜ் எடுத்துக் கொள்ளவும் அது படத்தில் காணப்படுகின்றது தற்போது அது ஆக மாறிவிடும் நீங்கள் என்னும் ஆக்சிஸ் எடுத்துக் கொண்டீர்கள் ஆகவேதான் உங்களுக்கு இந்த மாதிரி மிரர் இமேஜ் தற்சமயம் கிடைத்துள்ளது பின்னர் நாம் ஃபங்ஷன் மதிப்புக்கு ஷிப்ட் செய்யணும் எனவே மதிப்புக்கு ஷிப்ட் செய்தால் அது ஆக்சிஸ் ஷிப்ட் ஆகும் பின்னர் அதன் சரகம் இடையில் to ஆக இருக்கும் தற்போது ஒரு குறிப்பிட்ட பங்க்ஷன் அதாவது மேலும் நீங்கள் மேல் ஷிப்ட் செய்தால் ஏனெனில் இங்கே உங்களுக்கு கிடைக்கும் மதிப்பு எனவே இரண்டு சிக்னலும் ஒரே ஆக்சிஸ் செலுத்தி என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் இப்போது நான் இண்டெகிரைடி ஷிப்ட் செய்து பல்வேறு t மதிப்பெண்களுக்கு கண்டுபிடிக்க வேண்டும் எனவே முதலில் நான் பார்க்க வேண்டியது எப்போது அதிகபட்சம் t மதிப்பு 1 ஆக இருக்கும் இந்த தருணத்தில் எப்போது 1 பாயிண்டை விட்டு வெளியே வரும்போது 2 பங்க்ஷன்களின் ஓவர்லப் இருக்காது எனவே இதை இப்படி எழுதலாம் பிறகு பார்க்க வேண்டியவை என்ன நடக்கப்போகிறது இரண்டு சிக்னல்கள் 1மற்றும் t இடையில் ஓவர்லப் ஆகும்போது எனவே நீங்கள் ஷிப்ட் செய்தால் அது சரியாக இருக்கும் எனவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் இரண்டு பங்க்ஷன்களின் கன்வொல்யூஷன் ஐ வரையறைபடுத்தலாம் தற்போது இந்த சிக்னலை மேலும் ஷிப்ட் செய்யலாம் பின்னர் எந்த திசையில் இரண்டு பங்க்ஷன்களின் கன்வொல்யூஷன் மதிப்பை கண்டுபிடிக்க முயலலாம் எனவே நீங்கள் பார்க்க வேண்டியது அது முழுமையாக ஓவர்லப் ஆகும் மற்றும் இந்த பகுதியில் முழுமையாக ஓவர்லப் ஆகும் ஏனெனில் ரேஞ்ச் இடை யே முதல் t வரை எனவே என்ன நடக்கப்போகிறது பின்னர் எப்போது டைம் என்பது ஒரு குறிப்பிட்ட பங்க்ஷன் பகுதி மற்றும் இடையில் ஓவர்லப்பிங் ஆகும் மேலும் அந்த சிக்னல்களின் ஓவர்லப் பீரியட் என்பது மற்றும் இடையில் எனவே தற்சமயம் இப்போது நீங்கள் பார்க்கப் போவது எந்த சிக்னலும் ஓவர்லேப் ஆகாது அது இப்போ நீங்கள் எல்லா சமன்பாடுகளையும் சேர்த்து கொண்டால் கன்வொல்யூஷன் ஆக சொல்ல முடியும் நீங்கள் இப்போது பிளாட் செய்து பாருங்கள் உங்களுக்கு மதிப்பு 1 வரை வந்தால் அது 0 ஆகவே எடுக்க வேண்டும் பின்னர் அது இன்கிரிமெண்டிங் ஏனென்றால் அது பின்னர் அது ஒரு கான்ஸ்டன்ட் ஒப்புடைய அதிகபட்ச வேல்யூ 2 ஆகும் அதன்பின் அதை மதிப்பெண் குறைத்துக் கொள்ள பின்னர் இறுதியில் 0 ஆகிவிடும் எனவே இந்த பங்க்ஷன் உங்களுக்கு கிடைத்த என்பது இரண்டு பங்க்ஷன்களின் மற்றும் கன்வொல்யூஷன் அதை நாம் எடுத்துக்காட்டில் வரையறை படுத்தியுள்ளோம் இப்போது அடுத்த கேள்வி எப்படி கன்வொல்யூஷன் இன்டெக்ரல் பயன்படுத்தி சர்க்யூட் பகுப்பாய்வை செய்ய முடியும் எனவே நாம் ஒரு எடுத்துக்காட்டைப் பார்ப்போம் அதில் கன்வொல்யூஷன் இன்டெக்ரல் பயன்படுத்தி எவ்வாறு சர்க்யூட்டை தீர்வை காணலாம் நாம் ஒரு RL circuit படத்தில் உள்ளபடி எடுத்துக்கொள்வோம் கன்வொல்யூஷன் இன்டெக்ரல் பயன்படுத்தி ரெஸ்பான்ஸ் எந்த ஒரு t மதிப்புக்கும் எக்பெக்டேஷன் தான் காரணம் படத்தில் காணப்படுகிறது எனவே எக்பெக்டேஷன் அப்ளை செய்யும்போது நமக்கு கிடைக்கும் மதிப்பு 1 மேலும் அதன் மதிப்பு 0 அட் இப்போது இந்த ப்ராப்ளம் ஐ பண்றதுக்கு முதலில் விவாதிக்க வேண்டிய பொருள் என்னவென்றால் சர்க்யூட் இன் யூனிட் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் ஆகவே நாம் எப்போது யூனிட் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் பயன்படுத்தும்போது S டொமைன் உடைய சரியான டிவிஷன் பிரின்சிபல் அப்ளை செய்து பின்னர் மதிப்பை கண்டுபிடிக்க வேண்டும் ஆகவே முதலில் இந்த சர்க்யூட் S டொமைனாக மாற்ற வேண்டும் ஆகவே எப்போது நீங்கள் S டொமைனாக மாற்ற வேண்டுமோ கரண்ட் சோர்ஸ் ஆக மாறிவிடும் ரெசிஸ்டன்ஸ் அப்படியே இருக்கும் இண்டக்டர் அதாவது 1H என்பது S ஆகும் இந்தத் தருணத்தில் மேலும் என்பது கரண்ட் நாம் இப்போது ஒரு குறிப்பிட்ட சர்க்யூட் இன் டிரான்ஸ்பர் பங்க்ஷன் அதாவது ஐ கண்டுபிடிக்க வேண்டும் எனவே முதலில் நாம் மதிப்பை கண்டுபிடிக்க முயல்வோம் என்பது ஒன்றுமில்லை ஆனால் நீங்கள் கரண்ட் டிவிஷன் பயன்படுத்தினால் உங்களுக்கு கிடைக்கும் இன் வேல்யூ எனவே இது உங்களுக்கு கரண்ட் டிவிஷன் மூலமாகக் கிடைக்கும் பின்னர் நீங்கள் டிரான்ஸ்பர் ஐ பங்க்ஷன் கண்டுபிடிக்க வேண்டும் இப்போது நீங்கள் க்கு இன்வேர்ட்ஸ் லாப்லேஸ் ட்ரான்ஸ்போர்ம் எடுத்தால் உங்களுக்கு கிடைக்கும் மதிப்பு எனவே என்ன என்ன நடக்கும் என்றால் Is இன் மதிப்பு ஒன்றாக அந்த பீரியட் மட்டும் இருக்கும் இல்லையெனில் அது 0 ஆகும் எனவே நீங்கள் எப்போது Is ஐ யூனிட் ஸ்டெப் மாற்றும்போது நீங்கள் இப்படி வரையறை படுத்த வேண்டும் ஏனெனில் இது 2 செகண்ட்ஸ் டிலே ஆகிவிட்டது இப்போது உங்களிடம் இருக்கிறது சர்க்யூட் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் இருக்கிறது மேலும் என்ன செய்ய வேண்டும் இப்போது மதிப்பை எந்த நேரத்திற்கும் கன்வொல்யூஷன் இன்டெக்ரல் ஐ பயன்படுத்தி கண்டுபிடிக்க வேண்டும் எனவே இது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் Is மற்றும் h இன் கன்வொல்யூஷன் எடுத்துக் கொள்ள வேண்டும் இதை எப்படி எழுத வேண்டும் என்றால் எனவே என்று எடுத்துக்கொள்ளலாம் எப்போது நாம் உடன் மல்டிபை செய்து வரும் மதிப்பு முன்னர் நமக்கு கிடைத்த மதிப்பு தான் ஆகவே இப்போது நம்மிடம் கன்வொல்யூஷன் இன்டெக்ரல் ரெடியாக இருக்கிறது இப்போது ஒரு குறிப்பிட்ட இன்டெக்ரல் ஐ பார்த்தால் நீங்கள் இந்த இன்டக்ரல் ஐ இரண்டு பகுதிகளாக டிவைட் செய்யும்போது ஒரு பகுதி இன் டைம் t ரேஞ்ச் 0 முதல் 2 வரை அதன் மதிப்பு பூஜ்யமாக இருக்கும் மற்றொரு பகுதி t கிரேட்ட்டர் தன் 2 அதன் மதிப்பு ஒன்றாக இருக்கும் எனவே டைம் t ரேஞ்ச்கிங் 0 முதல் 2 வரை இருக்கும்போது அதன் மதிப்பு 0 ஆக இருக்கும் எனவே இறுதியில் நமக்கு மீதமுள்ள 1 ஆகிவிடும் பின்னர் அதுதான் ஏனெனில் இந்த t டைமுக்கு பூஜ்ஜியத்தை விட பெரியது எப்போது நீங்கள் மதிப்பை கண்டுபிடிக்கும் போது t ரேஞ்ச் ஐ 0 முதல் 2 வரை எழுதினால் அதை ஆகும் இப்போது டைம் t க்கு கிரேட்ட்டர் தன் 2 2 அப்படி என்றால் அது எப்படி இருக்கும் எனவே நீங்கள் இரண்டு பகுதிகளாக இருக்க பிரிக்க நேர்ந்துவிடும்நீங்கள் க்கு இன்டெக்ரல் செய்யும் மதிப்பு ஒன்றும் இல்லை ஆனால் முந்தைய ஸ்டெப்பில் நமக்கு கிடைத்த மதிப்பு அதை அப்ளை செய்யவேண்டும் பின்னர் பங்க்ஷன் ஐ டைம் t க்கு ரேஞ்ச்கிங் 2 முதல் t வரை ஆகவே இன்டெக்ரல் மாற்ற 2 முதல் t வரை இதற்கு மதிப்பு ஒன்றாக அதற்குப் பிறகு ஆகிவிடும் இப்போது நீங்கள் இதை எளிதாக உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட மின்னோட்டத்தின் மதிப்பு கிடைக்கும் எனவே இந்தப் பாயிண்ட் இல் மின்னோட்டம் எக்ஸ்போனென்சியல் ஆக உயரும் நீங்கள் மின்னோட்டத்தை பிளாட் செய்யும் போது டைம் t ரேஞ்சிங் மதிப்பு 0 முதல் 2 வரை இருக்கும் போது எக்ஸ்போனென்சியல் ஆக உயர்கிறது எனவே உங்களுடைய ரெஸ்பான்ஸ் என்பது சார்ந்து இருக்கும் டைம் t ரேஞ்சிங் மதிப்பு கிரேட்ட்டர் தன் 2 அப்போது எக்ஸ்போனென்சியல்லி டிக்கிங் ஆகவே நான் நினைத்த மின்னோட்டத்தின் ரெஸ்பான்ஸ் என்பது Is இப்போது கன்வொல்யூஷன் இன்டெக்ரல் ஐ ஐ பயன்படுத்தி சர்க்யூட் க்கு தீர்வு செய்யலாம் என்பதை பார்த்தோம் இப்போது நாம் அடுத்த கருத்துக்கு செல்லலாம் அது பெயர் நெட்வொர்க் ஸ்டெபிளிட்டி சர்க்யூட் ஸ்டெபிலாக இருக்க வேண்டுமென்றால் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் எல்லைக்குட்பட்டது என்னவென்றால் ஒரு வரையறுக்கப்பட்ட மதிப்புக்கு கன்வெர்ஜஸ் ஆகும் பின்னர் அன்ஸ்டெபில் ஆக இருக்கும்போது t மதிப்பு வரையறை இல்லாமல் உயர்ந்து கொண்டே இருக்கும் ஆகவே சர்க்யூட் எப்போது ஸ்டெபிலாக இருக்க வேண்டுமென்றால் இப்போது டிரான்ஸ்பர் பங்க்ஷன் என்பது இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் இன் லாப்லேஸ் ட்ரான்ஸ்போர்ம் எனவே குறிப்பிட்ட ஹிக்விஷன்க்கு பிடிக்க சில தேவைகளை சந்திக்க வேண்டும் எனவே நமக்கு தெரியும் சர்க்யூட் இன் டிரான்ஸ்பர் பங்க்ஷன் இப்படி எழுதலாம் என்று ஸ்திரத்தன்மை அளவுகோல்களைப் பின்பற்றுவதற்கான என்ன அளவுகோல்கள் என்று பார்ப்போம் எனவே • எங்கே 0 ஜீரோஸ் of என்றுஅழைக்கப்படும் ஏனெனில் அது ஆக மாற்றும் • எங்கே போல்ஸ் of என்றுஅழைக்கப்படும் ஏனெனில் அது ஆக மாற்றும் • இன் ஜீரோஸ் மற்றும் போல்ஸ் s பிளேன் இல் அமையும் அதை படத்தில் காணலாம் போல்ஸ் எப்போதும் இடது பிளேன் இல் அமையும் ஜீரோஸ் எங்கே வேண்டுமானாலும் இருக்கும் இமேஜிநெரி ஆக்சிஸ்லும் அமையும் தற்போது இப்போது என்ன அளவுகோல்கள் உள்ளன எனவே சர்க்யூட் நிலையானதாக இருக்க இரண்டு அடிப்படை தேவைகள் உள்ளன டிகிரி அளவை விட குறைவாக இருக்க வேண்டும் என்றால் அது இல்லை என்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள் இது போன்ற எக்ஸ்பிரஷன் சில மதிப்புகளுக்கு நியூமரேட்டர் இன் டிகிரி டிநோமிமேட்டர் விட அதிகமாக இருக்கும் கூடுதலாக மீதமுள்ள டிகிரி டிநோமிமேட்டர் விட குறைவாக இருக்கும் எனவே நீங்கள் வகுக்கும்போது நீங்கள் எளிமைப்படுத்தும்போது ஐ கூட்டுத்தொகையாகவும் சில மீதமுள்ள டிநோமிமேட்டர்ரால் வகுக்கவும் முடியும் இப்போது நீங்கள் இந்த குறிப்பிட்ட வெளிப்பாட்டைக் கண்டால் நீண்ட பிரிவின் எஞ்சிய R D அளவை விடக் குறைவாக இருக்கும் எனவே இது இன்ஃபினிட்டிக்கு முனைந்தால் எப்படியும் நிலையானதாக இருக்கும் ஆனால் இந்த குறிப்பிட்ட பகுதியைக் கண்டால் இந்த பிரிவு நீங்கள் t மதிப்பை இன்ஃபினிட்டிக்கு வைக்கும் போது இன்ஃபினிட்டிக்கு ஏற்படுத்தும் இதன் காரணமாக நிலையற்றதாக இருக்கும் எனவே முதல் தேவை என்னவென்றால் இந்த அமைப்பு நிலையானதாக இருக்க இன் டிகிரி அளவை விட குறைவாக இருக்க வேண்டும் எனவே நீங்கள் இன் இன்வர்ஸ் எடுக்கும்போது அது ஸ்டபிலிடி நிலையை பூர்த்தி செய்யாது எனவே நீங்கள் ஒரு சுயாதீனமான அளவாக எண்ணில் இருக்கும்போது இது H இன் இன் வர்ஸ் வரையறுக்கப்பட்டதாக இருக்க அனுமதிக்காது இன் இன்வர்ஸ் லாப்லேஸ் t இன்ஃபினிட்டிக்கு செல்லும் போது வரையறுக்கப்பட்டதாக இருக்கும் அதனால்தான் இன் டிகிரி அளவை விட குறைவாக இருக்க வேண்டும் இப்போது இரண்டாவது நிபந்தனை என்னவென்றால் பூஜ்ஜியத்திற்கு சமமாக இருக்கும் வகுக்கும் சமன்பாட்டின் அனைத்து ரூட்களும் இன் அனைத்து போல்களும் எதிர்மறையான உண்மையான பகுதிகளைக் கொண்டிருக்க வேண்டும் அதாவது அனைத்து போல்களும் s பிளேன் இன் இடது பாதியில் இருக்க வேண்டும் நீங்கள் பிளேன் ஐ பார்த்தால் போல்களும் இடது பாதியில் மட்டுமே இருக்க வேண்டும் எனவே இந்த இரண்டு நிபந்தனைகளும் சர்க்யூட்க்கு நிலையானதாக இருக்க வேண்டும் என்ற தேவையாக நாம் பின்பற்ற வேண்டும் இந்த வடிவத்தில் பிரதிநிதித்துவப்படுத்த முடியும் என்பதை இப்போது நாம் அறிவோம் எனவே நீங்கள் இன்வர்ஸ் லாப்லேஸ் ட்ரான்ஸ்போர்ம்மை எடுத்துக் கொண்டால் இப்போது நீங்கள் இந்த குறிப்பிட்ட சமன்பாட்டைக் கவனித்தால் ஒவ்வொரு போல் மதிப்பு நேர்மறையாக இருக்க வேண்டும் என்பதைக் காண்பீர்கள் இது இடது அரை பிளே இல் என்ற போல் ஐ உருவாக்கும் இது நேர்மறையானதாக இருந்தால் இந்த குறிப்பிட்ட வெளிப்பாடு மின் குழியாக இருக்கும் என்பதை நீங்கள் காண்பீர்கள் இது அதிவேகமாக சிதைந்து கொண்டே இருக்கும் இது எல்லைக்குட்பட்டது என்பதை உறுதிசெய்கிறது அதாவது நேரம் அதிகரிப்பதன் மூலம் அது ஒரு குறிப்பிட்ட மதிப்புக்கு உரையாடுகிறது இப்போது நிலையற்ற சர்க்யூட்டில் அது ஒருபோதும் அதன் நிலையான நிலை மதிப்பை எட்டாது ஏனெனில் நிலையற்ற பதில் பூஜ்ஜியத்திற்கு சிதைவதில்லை P நேர்மறையாக இருப்பதற்கு பதிலாக p எதிர்மறையாக இருந்தால் அது அதிவேகமாக உயரும் காலமாகும் பின்னர் என்ன நடக்கும் இது ஒருபோதும் அதன் நிலையான நிலையை எட்டாது அது அதிவேகமாக உயர்ந்து கொண்டிருக்கிறது அவ்வாறான நிலையற்ற பதில் பூஜ்ஜியத்திற்கு சிதைவடையாது எனவே ஆய்வு நிலை பகுப்பாய்வு நிலையான சர்க்யூட்களுக்கு மட்டுமே பொருந்தும் RLC மற்றும் சுயாதீன சோர்ஸ்கள் சர்க்யூட்க்கு ஒரு பகுதியாக இருந்தால் இந்த அமைப்பு நிலையானதாக இருக்க முடியாது நிலையற்றதாக இருக்க முடியாது ஏனெனில் இது இருந்தால் எங்கள் மின்சுற்றுகளுடன் எவ்வாறு தொடர்புபடுத்தலாம் என்பதைப் பார்ப்போம் நிலையற்றதாக இருந்தால் சோர்ஸ்கள் பூஜ்ஜியமாக அமைக்கப்பட்டால் மின்னழுத்தத்தின் மொத்த கிளை மின்னோட்டம் காலவரையின்றி வளரும் இது RLC எலிமெண்ட்களை கூறுகளைக் கொண்ட சர்க்யூட்களில் நடைமுறையில் நடக்காது ஏனெனில் R என்பது பதிலைக் சிதைக்கும் பொறுப்பாகும் எனவே செயலற்ற கூறுகள் அத்தகைய காலவரையற்ற வளர்ச்சியை உருவாக்க முடியாது எனவே செயலற்ற சர்க்யூட்கள் நிலையானவை அல்லது பூஜ்ஜிய உண்மையான பகுதிகளைக் கொண்ட போல்களைக் கொண்டிருக்கின்றன எனவே இதன் அர்த்தம் என்னவென்றால் இந்த எடுத்துக்காட்டைப் பார்க்கும்போது விவாதிப்போம் இந்த குறிப்பிட்ட வழக்கைப் பார்ப்போம் உங்களிடம் ஒரு தொடர் இருந்தால் RLC சர்க்யூட் தொடர் RLC சர்க்யூட்டின் பரிமாற்ற செயல்பாட்டை வழங்கலாம் ஏனெனில் H VoV நீங்கள் விகிதத்தை தொகுத்தால் எனவே வகுத்தல் வெளிப்பாடு ஆக இருக்கும் இப்போது இது தொடர் RLC சர்க்யூட் விஷயத்தில் நாம் பெறும் சிறப்பியல்பு சமன்பாட்டிற்கு சமம் எனவே இப்போது நாம் என்ன சொல்ல முடியும் நம்மால் முடியும் இந்த குறிப்பிட்ட சர்க்யூட்க்கு இரண்டு போல்கள் இருக்கும் என்றும் மதிப்பு அங்கு மற்றும் என்றும் இருக்கும் மேலும் இது r l c தொடரைப் பற்றி விவாதிக்கும் போது நாம் ஏற்கனவே பார்த்தோம் சி சர்க்யூட் எனவே இப்போது இந்த வெளிப்பாட்டை r l மற்றும் c க்கு பூஜ்ஜியத்தை விட அதிகமாக இருந்தால் இரண்டு போல்கள் எப்போதும் வெற்று இடது பாதியில் இருக்கும் சர்க்யூட் எப்போதும் நிலையானது என்பதை இது குறிக்கிறது இருப்பினும் நீங்கள் ஐப் பார்க்கும்போது சர்க்யூட் சாத்தியமானதாக இருந்தாலும் ஊசலாடுகிறது ஆனால் அது நடைமுறையில் நடக்காது ஏனெனில் R ஒருபோதும் பூஜ்ஜியமாக இருக்காது உங்களிடம் இருக்கும்போது இந்த குறிப்பிட்ட நிலை செயலற்ற சர்க்யூட்கள் பூஜ்ஜிய உண்மையான பகுதிகளுடன் துளைகளைக் கொண்டிருக்கும் எனவே கற்பனை அச்சில் போல்கள் நம்மிடம் இருக்கும்போது உண்மையான பகுதி பூஜ்ஜியமாக இருப்பதைக் காண்பீர்கள் மற்றும் பதில் ஊசலாட்டமாக இருங்கள் எனவே இதன் மூலம் எங்கள் இன்றைய அமர்வை மூடலாம் அடுத்த அமர்வில் இந்த குறிப்பிட்ட அம்சத்தைப் பற்றிய எங்கள் விவாதத்தையும் தொடருவோம்